நாம் ஷிப்ட் பதிவேட்டில் விவாதித்து வருகிறோம் இந்த வகுப்பில் ஷிப்ட் பதிவின் சில பயன்பாடுகளை நாம் கருத்தில் கொள்வோம் எனவே இவை சில விஷயங்கள் எனவே முதலாவதாக ஷிப்ட் பதிவேட்டின் ஒரு பயன்பாடு சீரியல் மாற்றத்திற்கு இணையாக இருப்பதால் ஷிப்ட் ரெஜிஸ்டர் மூலம் நாம் செய்கிறோம் இது உருவாக்கப்படும் தரவின் இணையான ஸ்ட்ரீமை மாற்றுவதற்குப் பயன்படுத்தப்படலாம் எடுத்துக்காட்டாக சில செயல்பாட்டில் 8 பிட் தரவு உருவாக்கப்படுகிறது மாதிரிகள் உருவாக்கப்படுகின்றன அவை குறியிடப்பட்டு 8 பிட்களால் குறியாக்கம் செய்யப்படுகின்றன எனவே அது ஒரு மாதிரி உருவாக்கப்படுகிறது என்றால் 8 பிட்கள் உருவாக்கப்படுகின்றன அது வேறு இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் எனவே ஒரு விருப்பம் 8 டிரான்ஸ்மிஷன் சேனல்களை வைத்திருப்பது இதனால் மறுபுறம் அந்த 8 பிட்கள்சேகரிக்கப்படும் ஆனால் அந்த 8 கம்பிகள் அல்லது 8 சேனல்களைக் கொண்டிருப்பது சற்று விலை உயர்ந்தது மற்றும் இது உருவாக்கப்பட்டதுடன் தரவு வீதம் இருந்தால் சீரியல் மாற்றத்திற்கு இணையாக நாம் செய்ய முடியும் விரைவாக நம்மால் முடியும் - அதிக விகிதத்தில் நாம் அதை மறுபக்கத்திற்கு அனுப்பலாம் அங்கே அதை சேகரித்து ஒரு சீரியல் மூலம் இணையான மாற்றத்திற்கு மாற்றலாம் சீரியல் உள்ளீடு இணையான வெளியீட்டிற்கு அந்த வகையான ஒரு ஷிப்ட் பதிவு பின்னர் இந்த தரவு 8 பிட் தரவு மறுபுறத்தில் சரியான முறையில் பெறப்பட்டுள்ளது எனவே இது இணையான தரவை சீரியலாக மாற்றுவதன் மூலமும் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் இடையே ஒரு தொடர் தகவல்தொடர்பு வைத்திருப்பதன் மூலமும் பரிமாற்ற செலவைக் குறைக்கக் கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக தரவு செய்தி அல்லது தொடக்கத்தைக் கண்டறிய நமக்கு பொருத்தமான நெறிமுறை இருக்க வேண்டும் தகவல் மற்றும் அதன் நிறுத்தம் இதனால் அடுத்த 8 பிட்கள் மீண்டும் சரியான முறையில் எடுக்கப்படும் சரி எனவே இங்குள்ள பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் உருவாக்கும் வீதமும் நீங்கள் மாற்றும் வீதமும் பரிமாற்ற விகிதமும் பரிமாற்ற விகிதமாகும்இருக்க வேண்டும் இது பெறும் பிட்டுகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து பல மடங்கு அதிகமாகும் எனவே செலவைக் குறைப்பதில் நீங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் இது எனவே சீரியலுக்கு இணையாகவும் பின்னர் அது ஒரு ஷிப்ட் பதிவு மூலம் வெளியே தள்ளப்படுகிறது அடுத்து நேர தாமதத்தையும் உள்ளீட்டு தரவு ஸ்ட்ரீமை அறிமுகப்படுத்தவும் ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்தலாம் ஐசி 7491 நாம் ஏற்கனவே பார்த்தோம் இது ஏ பி கட்டுப்பாட்டு உள்ளீடு சரி நாம் அதை உயரமாக வைத்திருக்கும்போது A இல் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் மன்னிக்கவும் A இல் வைக்கப்பட்டுள்ளதை B குறைவாக இருக்கும்போது இந்த உண்மை அட்டவணையின் மூலம் நாம் செல்ல வேண்டும் B L QH L என்றால் B H QH A எனவே A இல் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் அது 8 கடிகார தாமதத்திற்குப் பிறகு வெளியீட்டிற்கு மாற்றப்படுகிறது சரி எனவே அது ஐசி 7491 நம்மிடம் 4 பிட் ஷிப்ட் பதிவேடு இருக்க முடியும் அது 4 கடிகார தாமதத்திற்குப் பிறகு இருக்கும் எனவே நீங்கள் இங்கே காணும் அதே மாறுபாடு அதுவும் இங்கே கிடைக்கும் இல்லையா சரி மேலும் இந்த கடிகாரம் ஷிப்ட் பதிவேட்டில் உள்ள ஃபிளிப் ஃப்ளாப் அலகுகளின் எண்ணிக்கையால் பெருக்கப்படும் கடிகார கால அவகாசம் இந்த உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையிலான மொத்த தாமதத்தை வழங்கும் மேலும் இது பைனரி தரவு ஸ்ட்ரீம் தாமதமாக இருக்கும் நேரத்தை வழங்குகிறது எனவே கடிகாரம் கால அளவைக் கொண்டிருந்தால் 1 மைக்ரோ செகண்ட் கால அளவைக் கொண்டது என்றால் இந்த ஏற்பாட்டின் மூலம் நமக்கு 8 மைக்ரோ செகண்ட் கிடைக்கும் ஷிப்ட் பதிவேட்டில் 4 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருந்தால் அது 4 மைக்ரோ செகண்ட் இருக்கும் எனவே கடிகார நேரம் 2 மைக்ரோ செகண்ட் என்றால் இந்த விஷயத்தில் அது 16 மைக்ரோ செகண்ட் தாமதமாக இருக்கும் எனவேகடிகாரம் உருவாக்கப்படுவதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் வெவ்வேறு கால இடைவெளியில் ஒரு வசதியான விருப்பம் ஐசி 555 ஐப் பயன்படுத்துவது சரி எனவே டி555 டைமர் மிகவும் பயன்படுத்தப்படுகிறது இது ஆர் ஏ மற்றும் ஆர் ஏ மற்றும் ஆர் மூலம் இந்த மின்தேக்கி சார்ஜ் செய்யப்படுகிறது அதற்காக சார்ஜிங் நேரம் 0 693 ஆர் ஏ மற்றும் ஆர் கொள்ளளவு வெளியேற்றத்திற்கு வெளியேற்றம் இதுபோன்று நிகழ்கிறது எனவே வெளியேற்ற நேரம் 0 693 ஆர் பியால் சி ஆக பெருக்கப்படுகிறது எனவே மொத்த கால அளவு இது போன்றது எனவே RA RB மற்றும் C தேர்வின் மூலம் நீங்கள் T மதிப்பு நேரத்தை சரிசெய்ய முடியும் அதன்படி தாமதத்தை தெளிவான முறையில் அறிமுகப்படுத்தலாம் எனவே அடுத்ததாக வரிசை தலைமுறையில் ஷிப்ட் பதிவேட்டின் பயன்பாட்டைப் பார்ப்போம் சரி எனவே இங்கே நாம் இருப்பதைப் பற்றி சிந்திக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட வரிசை மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படும் எனவே ஒரு பயன்பாடு இருக்கக்கூடும் அங்கு ஒரு குறிப்பிட்ட முறையை 3 முறை அல்லது 4 முறை சொல்லலாம் இது சீரற்றதாக இருக்க முடியாது எனவே அடிப்படையில் அது ஒரு பைலட் அல்லது தலைப்பு அல்லது பின்பற்ற வேண்டிய வேறு ஏதாவது ஒரு சீரற்ற செய்தியில் எங்கோ ஒரு குறிப்பிட்ட முறை போன்ற ஒரு முறை வரக்கூடும் ஆனால் அது பல முறை மீண்டும் மீண்டும் வருகிறது அது சாத்தியமில்லை அது சாத்தியமில்லை எனவே சில நிகழ்வுகள் பின்பற்றப்பட வேண்டும் அல்லது அதற்குப் பிறகு என்பதைக் குறிக்கும் எனவே பிற பயன்பாடுகளும் இருக்கலாம் மேலும் ஒரு வரிசை மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படும் எனவே அதற்காக நாம் ஒரு ஷிப்ட் பதிவேட்டைப் பற்றி சிந்திக்கலாம் இங்கே ஒரு 4 பிட் ஷிப்ட் பதிவேட்டைப் போன்ற ஒரு ஷிப்ட் பதிவு ஆரம்பத்தில் 1 0 1 1 உடன் ஏற்றப்பட்டிருப்பதைப் பாருங்கள் அதன் வெளியீடு மீண்டும் உள்ளீட்டிற்கு கொடுக்கப்பட்டதும் இப்போது நீங்கள் கடிகாரம் செய்தால் பின்னர் என்ன நடக்கும் இது வெளியே செல்லும் இது ஒன்று வெளியே செல்கிறது அதன் பிறகு இது வெளியே வரும் இது மீண்டும் இங்க அளிக்கப்படுகிறது அதன் பிறகு 0 வெளியே வரும் மீண்டும் மற்றொரு கடிகாரம் 1 இங்கே வரும் எனவே மற்றொரு கடிகாரம் எனவே இந்த 1 மேலே வரும் எனவே இது தொடர்ந்து புழக்கத்தில் இருக்கும் மேலும் இந்த ஜ 1 1 0 1 உருவாக்கப்படும் நீங்கள் 8 பிட் ஷிப்ட் பதிவேட்டைப் பெற்றிருந்தால் 4 பிட்டிற்குப் பதிலாக அதை 1 0 0 1 0 0 1 1 0 உடன் ஏற்றினோம் எனவே மீண்டும் அதன் வெளியீடு இந்த ஒரு உள்ளீடாக மீண்டும் ஊட்டப்படுகிறது எனவே 0 1 1 0 1 0 0 1 அது உருவாக்கப்படுகிறது எனவே ஒரு சுழற்சி நிறைவடைகிறது எனவே மற்றொன்று அடுத்த சுழற்சி மற்றொரு 0 உடன் தொடங்கும் மேலும் இந்த குறிப்பிட்ட முறை மீண்டும் சரியாகிவிடும் எனவே ஒரு 4 பிட் நீங்கள் 4 பிட் பேட்டர்ன் 8 பிட் 8 பிட் பேட்டர்ன் சரி பெறலாம் ஆனால் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் சொன்னால் 1 0 1 1 மீண்டும் 1 0 1 1 எனவே நிச்சயமாக என்ன நடக்கும் 1 0 1 1 8 சுழற்சியில் இரண்டு முறை வரும் எனவே அடிப்படையில் நீங்கள் 4 பிட் வடிவத்தை உருவாக்குகிறீர்கள் சரி எனவே நீங்கள் அதை சரியான முறையில் ஏற்றினால் நாம் அதை கட்டமைத்த விதத்தில் n பிட் மாற்றத்தை n பிட் மாற்றத்திலிருந்து பெறலாம் நன்றாக இருக்கிறதா எனவே அதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இப்போது வரிசை கண்டறிதல் வருகிறது ஷிப்ட் பதிவேடும் பயனுள்ளதாக இருக்கும் சரி எனவே ஒரு வரிசை கண்டறிதலின் மூலம் நாம் என்ன உள்வரும் பிட் ஸ்ட்ரீமில் இருந்து ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அடையாளம் காணலாம் எனவே இங்கே இது இன்னும் வரும் பிட்டில் உள்ள தொடர் தரவு இது ஒரு ஷிப்ட் ரெஜிஸ்டர் வழியாக செல்லும்படி செய்யப்படுகிறது மேலும் இந்த ஷிப்ட் ரெஜிஸ்டர் முறை பொருந்தக்கூடிய வரிசை கண்டறிதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் கண்டறியப்பட வேண்டிய வரிசை நாம் அதை மற்றொரு பதிவில் சேமிக்க முடியும் எனவே உள்வரும் ஸ்ட்ரீம் 1 0 1 1 இல் ஒரு வடிவத்தைக் கண்டறிய விரும்பினால் அதை ஒரு பதிவேட்டில் இங்கே சேமிக்கலாம் இல்லையெனில் அதை Vcc உடன் இணைக்கலாம் 0 க்கு நீங்கள் அதை பொது புள்ளியில் இணைக்கலாம் 1 மீண்டும் வி சிக்கும் ஒன்று வி எனவே அது கடின கம்பி சரி ஆனால் நாம் கண்டறிய விரும்பும் வடிவத்தை நீங்கள் மாற்ற விரும்பினால் மீண்டும் இந்த VCC மற்றும் பொதுப் புள்ளியை துண்டித்து இணைக்க வேண்டும் இது போன்ற ஒரு பதிவேட்டைப் பயன்படுத்துவது மாற்று மற்றொரு 4 பிட் எண்ணுடன் பதிவேட்டை ஏற்றலாம் தேவைப்பட்டால் வேறு சந்தர்ப்பத்தில் கண்டறியப்படும் எனவே நாம் கண்டறிய விரும்பும் பிட் மதிப்புகளை கடினமாக்குவதற்கு பதிலாக ஒரு பதிவேட்டை வைத்திருப்பதன் நன்மை இதுதான் இங்கே என்ன நடக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட வழக்கைப் பாருங்கள் கண்டறியப்பட வேண்டிய இந்த பிட்களின் வெளியீடுகள் அவை ஒவ்வொன்றும் எக்ஸ்என்ஓஆர் கேட் வழியாக செல்லும்படி செய்யப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் எக்ஸ்என்ஓஆர் கேட் எக்ஸ்என்ஓஆர் கேட் வழியாக செல்கின்றன என்பது வெளியீட்டில் உள்ளீடுகளின் சமத்துவத்தைக் குறிக்கிறது எனவே 0 0 மற்றும் 1 1 எனில் வெளியீடு 1 XOR ஆக இருந்தால் 0 1 மற்றும் 1 0 வெளியீடு 1 ஆக இருக்கும் எனவே XNOR அதற்கு நேர் எதிரானது எனவே உள்ளீடு 0 0 மற்றும் 1 1 ஆக இருக்கும்போது வெளியீடு 1 ஆக இருக்கும் எனவே அதாவது இது சமத்துவத்திற்கான தர்க்கத்தை 0 0 அல்லது 1 ஆக இருந்தாலும் சமமாகக் கொடுக்கிறது இரண்டிலும் வெளியீடு 1 ஆக இருக்கும் இந்த 4 பிட்களும் சமமாக இருக்கும்போது இந்த AND கேட் வெளியீடு 1 என்பது குறிப்பிட்ட வரிசையின் பொருத்தம் அல்லது கண்டறிதலைக் குறிக்கும் எனவே எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டில் இந்த நேரத்தில் 1 0 1 1 ஐ ஒப்பிட வேண்டும் மேலும் இந்த ஷிப்ட் பதிவேட்டில் சேமிக்கப்பட்டுள்ள உள்வரும் ஸ்ட்ரீமில் 0 1 1 1 கிடைத்துள்ளது சரி எனவே நாம் 1 மற்றும் 1 இந்த 1 மற்றும் இந்த 1 ஐக் காண்கிறோம் இது ஒப்பிடப்படுகிறது எனவே இது 1 ஐ உருவாக்குகிறது இது 1 மற்றும் 1 ஐ ஒப்பிடும்போது எனவே இது 1 ஐ உருவாக்குகிறது இப்போது இந்த 1 மற்றும் இந்த 0 உங்களுக்கு 0 இந்த 0 மற்றும் இந்த 1 இது உங்களுக்கு 0 கொடுக்கும் எனவே இந்த AND கேட் 1 பின்னர் இது 1 மீதமுள்ள இரண்டு 0 எனவே வெளியீடு 0 ஆகும் அடுத்து என்ன நடக்கும் இந்த 1 இங்கு வருகிறது எனவே இந்த ஷிப்ட் பதிவின் மாற்றியமைக்கப்பட்ட மதிப்புகள் என்னவாக இருக்கும் ஏனெனில் அது முழுவதுமாக வலதுபுறமாக மாற்றப்படுகிறது எனவே இப்போது இது 1 இது 0 இது 1 மற்றும் இது 1 இது 2 அல்ல எனவே இவை அனைத்தும் இப்போது XNOR வாயில்கள் சம மதிப்புகள் 1 1 இங்கே இந்த 0 0 இங்கே 1 1 இங்கே எனவே அவை அனைத்தும் உங்களுக்கு 1 மற்றும் AND கேட் வெளியீடு 1 ஆக இருக்கும் எனவே இந்த வரிசை கண்டறியப்படுகிறது எனவே இந்த ஷிப்ட் பதிவேட்டை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் வழி இதுதான் உள்வரும் இந்த பிட் ஸ்ட்ரீம் ஒரு ஷிப்ட் ரெஜிஸ்டர் வழியாக செல்லும் அடுத்து ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்துவதைக் காணலாம் ரிங் கவுண்டரைப் பெறுதல் சரி கவுண்ட்டர் என்றால் என்ன கவுண்ட்டர் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் எண்ணிக்கையை வைத்திருக்கிறது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் இந்த கடிகாரம் தூண்டுகிறது ஆனால் அந்த நிகழ்வு வேறு சில இடங்களிலிருந்தும் வரலாம் எனவே அது ஒரு குறிப்பிட்ட எண்ணை அடையும் போது ஏதோவொன்றின் எண்ணிக்கை நடந்ததாக சொல்கிறோம் எனவே ஒரு மதிப்பைக் கொடுக்கும் கவுண்ட்டர் 8 இன் மட்டு மதிப்பு மட்டு 8 எனக் கூறினால் அது 8 ஐக் கணக்கிடுகிறது மேலும் 8 இன் எண்ணிக்கை முடிந்ததும் ஒரு வெளியீடு தூண்டப்படுகிறது ஒரு வெளியீட்டு சமிக்ஞை செயலில் செய்யப்படுகிறது எனவே கவுண்ட்டர் செயல்படுகிறது எனவே இது குறிப்பிட்ட முறையில் சுற்றுவட்டத்தைத் தூண்டும் உள்ளீட்டின் எண்ணிக்கையை வைத்திருக்கிறது மற்றும் உள்ளே ஏற்படும் நிலைமாற்றம் அதிகரிக்கும் விதத்தில் நடைபெறுகிறது மேலும் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை எட்டப்பட்டால் ஒரு வெளியீடு செயல்படுத்தப்படுகிறது எனவே அதை ஒரு எதிர் சுற்று என்று நாம் புரிந்துகொள்கிறோம் கவுண்ட்டரைப் பற்றி மேலும் அடுத்த வாரம் விவாதிப்போம் எனவே இந்த ஷிப்ட் பதிவேட்டைப் பற்றி நாம் ஒரு கவுண்ட்டராகப் பேசும்போது உங்களுக்குத் தெரிந்த ஷிப்ட் பதிவேட்டை மீண்டும் ஒரு பின்னூட்டப் பயன்முறையில் பயன்படுத்துகிறோம் இந்த விஷயத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட வரிசையை வைக்கும் இந்த வரிசை ஜெனரேட்டரைப் போலல்லாமல் நாம் ஒரு எடுத்துக்காட்டில் வைக்கிறோம் அவை அனைத்தும் 0 மற்றும் ஒரே ஒரு மதிப்பு 1 சரி எனவே நாம் இப்படித்தான் தொடங்குகிறோம் பின்னர் எப்போது ஒன்று அதனால் இங்கே இதுதான் எனவே இது 1 மற்றும் இந்த மதிப்புகள் அனைத்தும் 0 மற்றும் பின்னர் ஒரு கடிகார தூண்டுதலுடன் கடிகார தூண்டுதல் இப்போது நான் சொன்னது போல் இங்கே கணக்கிடப்படுகிறது எனவே என்ன நடக்கும் இந்த 1 இங்கே வரும் எனவே இது 1 மற்றும் மீதமுள்ள மதிப்புகள் 0 ஆக இருக்கும் எனவே இந்த 0 இங்கே தள்ளப்படுகிறது இந்த 0 இங்கே தள்ளப்படுகிறது மற்றும் இது 1 உள்ளே வருகிறது இது 1 ஆகி வருகிறது எனவே அந்த மற்ற மதிப்புகள் 0 1 இது 0 இது 0 இவை அனைத்தும் 0 மற்றும் இன்னும் ஒரு கடிகாரம் இருந்தால் என்ன நடக்கும் எனவே இந்த 1 இங்கே வரும் இது ஷிப்ட் ரெஜிஸ்டர் ஆபரேஷன் என்று நமக்குத் தெரியும் முந்தைய வகுப்புகளில் விவாதித்தோம் சரி எனவே அடுத்த முறை இந்த 1 இங்கே வரும் அடுத்த முறை அடுத்த கடிகாரம் இந்த 1 இங்கு வரும் 8 கடிகாரத்திற்குப் பிறகு இந்த 1 மீண்டும் இங்கே தோன்றுவதைக் காண்பீர்கள் ஆமாம் தானே எனவே நீங்கள் ஒரு எல் டி அல்லது சில வெளியீட்டு செயலை இணைத்திருந்தால் அது கிடைக்கும் போது இன்னொரு முறை அது அதிக உள்ளீட்டைப் பெறுகிறது மற்றும் எல் டி ஒளிரும் என்று சொன்னால் உங்களிடம் உள்ளது உங்களிடம் உள்ளது நீங்கள் நன்றாக சொல்லலாம் இடையில் 8 கடிகார தூண்டுதல் நடந்துள்ளது 8 எண்ணிக்கை முடிந்தது தெளிவானது மற்றும் 74164 போன்ற 8 ஃபிளிப் ஃப்ளாப்பைக் கொண்ட எந்த ஷிப்ட் பதிவிலும் இதை நீங்கள் அடையலாம் பின்னர் பின்னூட்டத்தை அதிலிருந்து எடுக்கலாம் நாம் ஒரு மோட் 8 கவுண்டரை அடைந்த வழியை நீங்கள் அடையலாம் எனவே இந்த விஷயத்தில் நேரடியாக ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு கடைசி ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு நாம் பார்த்த விதத்தில் 8 இன் எண்ணிக்கை நடந்ததைக் குறிக்கிறது சரி எனவே இதற்கு பதிலாக நம்மிடம் இருந்தால் ஆரம்பத்தில் 0 0 0 1 மற்றும் 0 0 0 1 ஆரம்பத்தில் இந்த குறிப்பிட்ட ஷிப்ட் பதிவின் கணக்கு என்னவாக இருக்கும் எனவே 1 இங்கே வருகிறது மீண்டும் 1 4 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு இங்கு வரும் சரி எனவே இது ஒரு மோட் 4 கவுண்ட்டராக இருக்கும் ஆனால் இந்த ரிங் கவுண்டர் ஏற்பாட்டின் மூலம் பல ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அதிகபட்சமாக என் பிட் ஷிப்ட் ரெஜிஸ்டர் என்றால் நாம் ஒரு மோட் 8 மோட் என் எண்ணிக்கையைப் பெறலாம் சரி எனவே அது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நாம் எப்படி ஃபிளிப் ஃப்ளாப்பைத் தொடங்குகிறோம் என்பதைப் பொறுத்து நாம் குறைவாகப் பெறலாம் அடுத்து உங்களுக்குத் தெரிந்த மற்றொரு வகையைப் பார்க்கிறோம் இதன் மூலம் நமக்குக் கிடைப்பது ஜான்சன் கவுண்ட்டர் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே ஜான்சன் கவுண்ட்டரில் இது ஃபிளிப் ஃப்ளாப் வலது மற்றும் இது ஷிப்ட் ரெஜிஸ்டர் எனவே அதன் வெளியீடு தலைகீழாக மாற்றப்பட்டு முதல் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு உள்ளீடாக அனுப்பப்படுகிறது எனவே சீரியல் டேட்டா அவுட் தலைகீழாக மாற்றப்பட்டு உள்ளீடாக சீரியல் இன் உள்ளீட்டின் உள்ளீட்டிற்கு வழங்கப்படுகிறது இப்போது ஏற்பாடு அத்தகையதாக இருந்தால் அந்த ஷிப்ட் பதிவு அத்தகையது தலைகீழ் வெளியீடு சீரியல் அவுட்டில் கிடைக்கிறது சீரியல் அவுட் என உங்களுக்கு இந்த கூடுதல் இன்வெர்ட்டர் தேவையில்லை எனவே அந்த தலைகீழ் வெளியீடு நீங்கள் தொடர்ச்சியாக பின்னூட்டமாக தெரிவிக்கலாம் எனவே இதை உருவாக்குவதன் காரணமாக இது சுவிட்ச் டெயில் கவுண்டர் அல்லது முறுக்கப்பட்ட டெயில்கவுண்ட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது சரி பிரபலமான பெயர் ஜான்சன் கவுண்டர் ஆனால் இது சுவிட்ச் டெயில் கவுண்டர் அல்லது முறுக்கப்பட்ட டெயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது தலைகீழாக இருக்கும்போது டெயில்முறுக்கப்படுகிறது அதாவது அதன் பொருள் இதுதான் இப்போது இந்த குறிப்பிட்ட சுற்று எவ்வாறு செயல்படுகிறது எனவே 0 0 0 0 என்று சொன்னால் அதைத் துவக்கினால் இந்த எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த டி பிரைம் ஒரு சீரியல் இன் என மீண்டும் கொடுக்கப்படுகிறது எனவே 0 இங்கே 1 ஆக வருகிறது சரி எனவே 1 உள்ளீடாக சென்று மீதமுள்ள இந்த மூன்று 0 கள் இந்த மூன்று 0 வினாடிகளாக இங்கே வரும் தெளிவாக இருக்கும் எனவே இப்போது அது 0 ஆக உள்ளது எனவே உள்ளீடாக என்ன வரும் சீரியல் இன் 1 ஆகும் எனவே இந்த 1 இங்கு வருகிறது இது 1 உள்ளே வருகிறது எனவே இந்த 1 மற்றும் இந்த இரண்டு 0 களும் இரண்டு 0 களாக வரும் இன்னும் அது 0 தான் மீண்டும் அளிக்கப்படுவது 1 ஆகும் எனவே இந்த 1 இங்கே வருகிறது எனவே மூன்று 1 இது மீண்டும் 0 ஆகும் இன்னும் அது டி 0 எனவே மீண்டும் அளிக்கப்படுவது 1 டி பிரதமமாகும் எனவே இந்த 1 இங்கு வருகிறது மற்றும் மூன்று 1 களும் அதைப் பின்பற்றுகின்றன இந்த மூன்று 1 கள் இந்த மூன்று 1 இந்த மூன்று 1 ஆக இங்கு வருகிறது ஆகவே நான்கு 1 கள் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று மாறிவிட்டன இந்த 1 இப்போது 1 பிரதமமாக 0 ஆக வழங்கப்படுகிறது எனவே இதில் 0 கிடைக்கிறது இவை மூன்று 1 கள் பின்னர் 0 0 உள்ளே நுழைகிறது இவை இரண்டு 1 கள் பின்னர் 0 0 0 உள்ளே நுழைகிறது இவை 1 மற்றும் அடுத்தது இந்த 1 திரும்பிச் செல்லும் எனவே இது 0 எனவே அனைத்தும் 0 எனவே இது எல்லாம் 0 என்பது மீண்டும் மீண்டும் வரும் நன்றாக இருக்கிறதா எனவே நாம் பார்ப்பது இந்த விஷயத்தில் நாம் அதைப் பெறுகிறோம் அது மீண்டும் மீண்டும் வருகிறது 8 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு வரிசை நிலை மீண்டும் வருகிறது சரி எனவே இது 8 கடிகார துடிப்புகளின் எண்ணிக்கையை கொடுக்க முடியும் இது ஒரு அர்த்தம் இதுபோன்ற நான்கு ஃபிளிப் ஃப்ளாப்புகள் 4 பிட் ஷிப்ட் பதிவேட்டில் நாம் 8 எண்ணிக்கையைப் பெறுகிறோம் எனவே மட்டு எண் 8 எனவே இது உங்களுக்கு வழங்கும் ஜான்சன் கவுண்ட்டர் எனவே n பிட் ஷிப்ட் பதிவேட்டில் அதை நீட்டிக்க முடியும் எனவே இது 5 பிட் ஷிப்ட் பதிவு அல்லது 8 பிட் ஷிப்ட் பதிவேடு என்றால் அது 10 அல்லது 16 ஆக இருக்கும் இந்த எண்ணிக்கையை அடைய முடியும் இப்போது நான் சொன்னது போல் 8 அல்லது 10 அல்லது 16 என்ற எண்ணிக்கை எப்போது முடியும் என்பதை வெளி உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா ஆகவே நாம் பார்த்தபடி 8 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு மீண்டும் மீண்டும் வருவது உள் நிலைகள்தான் ஆனால் வெளி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் அது டிகோட் என்று அழைக்கப்பட வேண்டியது மற்றும் நிலைகளை டிகோட் செய்ய வேண்டும் மற்றும் வெளி உலகிற்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் எனவே ரிங் கவுண்டரில் வேறு எந்த வெளிப்புற சுற்றும் தேவையில்லை என்பதை நாம் கண்டோம் வெளியீட்டு ஃபிளிப் ஃப்ளாப் நேரடியாக தயாரிக்கப்படுகிறது வெளி உலகிற்கு கிடைக்கும்படி செய்ய முடியும் மேலும் அது உயரும் போதெல்லாம் 8 இன் எண்ணிக்கை நடந்துள்ளது ஆமாம் தானே ஆனால் இந்த விஷயத்தில் இதேபோன்ற ஒரு காட்சியை நீங்கள் கருத்தில் கொண்டால் T இங்கே 0 க்கு என்று இங்கே 1 என்று கூறுகிறது ஆனால் அது மீண்டும் 1 ஆக உள்ளது இது 4 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு 1 ஆக மாறும் எனவே நீங்கள் அதை T இலிருந்து மட்டுமே எடுத்துக் கொண்டால் அது வேலை செய்யப்போவதில்லை இதேபோல் S இலிருந்து R இலிருந்து Q இலிருந்து நீங்கள் முயற்சித்தால் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 8 இன் மட்டு எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் காண முடியாது ஆனால் நீங்கள் என்ன பார்க்க முடியும் நீங்கள் காணக்கூடியது நீங்கள் Q மற்றும் T prime Q prime மற்றும் T prime என்று மட்டுமே எடுத்துக் கொண்டால் அதாவது இவை இரண்டும் 0 ஆகும் அது இங்கே மீண்டும் நிகழ்கிறது சரி இந்த நிலைகளுக்கு இடையில் இது உங்கள் 0 மற்றும் 0 அல்ல எனவே நீங்கள் இது போன்ற ஒரு தர்க்கத்தை எடுத்துக் கொண்டால் அது இந்த வெளியீடாக இருந்தால் அது 1 ஆக மாறும் 8 கவுண்ட் நடந்த பிறகு மீண்டும் இங்கே 8 கடிகார தூண்டுதல் நடக்கும் க்யூ பிரைம் ஆர் பிரைம் எஸ் பிரைம் டி பிரைம் என்று பொருள்படும் இந்த நான்கையும் கொண்டிருக்க முடியும் ஆனால் அதற்கு 4 உள்ளீட்டு வாயில் தேவைப்படும் எனவே இது மிகவும் சிக்கலான சுற்று நாம் குறைந்தபட்ச தேவையைப் பற்றி பேசுகிறோம் எனவே முன்பு வெளிப்புற வாயில் தேவையில்லை இங்கே நமக்கு 2 உள்ளீட்டு லாஜிக் கேட் கொண்ட ஒரு வாயில் தேவை மேலும் இந்த Q மற்றும் T பிரைம் தவிர வேறு எதையும் நீங்கள் காணலாம் Y Q'T' எனவே எடுத்துக்காட்டாக இந்த 1 0 Q 1 மற்றும் R 0 ஆகும் எனவே இது மீண்டும் இங்கே நிகழ்கிறது எனவே அது சரியாக நிகழ்ந்தவுடன் அது 8 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு மீண்டும் நிகழும் எனவே இது ஒரு டிகோடிங் தர்க்கமாகவும் இருக்கலாம் எனவே இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தபடி ஜான்சன் கவுண்டருக்கான டிகோடிங் லாஜிக்கிற்கு இரண்டு உள்ளீட்டு லாஜிக் கேட் தேவைப்படுகிறது Y QR' இப்போது இது 4 பிட் ஷிப்ட் பதிவேட்டில் உள்ளது நீங்கள் 5 பிட் ஷிப்ட் ரெஜிஸ்டர் 8 பிட் ஷிப்ட் ரெஜிஸ்டருக்காக வேலை செய்யலாம் வேறு ஏதேனும் வேலை செய்யலாம் மற்றும் ஜான்சன் கவுண்ட்டருக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு 2 உள்ளீட்டு தர்க்க வாயில் அதை விட அதிகமாக தேவையில்லை இரண்டு உள்ளீட்டு லாஜிக் கேட் மூலம் ஜான்சன் கவுண்ட்டர் பயன்முறையில் பணிபுரியும் 5 பிட் அல்லது 8 பிட் ஷிப்ட் பதிவேட்டில் கூட உங்களுக்கு மட்டு 10 16 அல்லது வேறு எதுவானாலும் ஷிப்ட் பதிவேட்டின் அளவுக்கு இரண்டு மடங்கை பொறுத்து 2 உள்ளீட்டு லாஜிக் கேட் டிகோடிங் செய்வதற்கு போதுமானது எனவே இது நாம் காணக்கூடிய வழி மற்ற வகையான துவக்கங்களையும் நீங்கள் சிந்திக்கலாம் அதுவும் இந்த முறையில் முன்னேறுகிறது சரி எனவே இதன் மூலம் இந்த வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் நாம் பார்த்தது என்னவென்றால் டிரான்ஸ்மிட்டர் முடிவில் சீரியல் மாற்றத்திற்கு இணையாக ரிசீவர் எண்டில் சீரியல் முதல் இணையான மாற்றத்திற்கு டிரான்ஸ்மிஷன் சேனல்களின் எண்ணிக்கையைக் குறைக்க உதவுகிறது மற்றும் ஷிப்ட் ரெஜிஸ்டர் அங்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் சீரியல் மாற்றத்திற்கு இணையாக பின்னர் தரவு தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு அவற்றின் அதன் பயன்பாடு அமைந்திருக்கும் கடிகார காலத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலமும் பயன்படுத்தப்படும் ஷிப்ட் பதிவேட்டின் அளவிலும் சீரியல் தரவை சரியான முறையில் தாமதப்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் N பிட் ஷிப்ட் பதிவு மற்றும் டி நேரக் கடிகாரம் பயன்படுத்தப்பட்டால் இந்த வழக்கில் இந்த தாமதம் nT ஆகும் சீரியல் தரவு நேரடியாக சீரியல் தரவுகளாக வழங்கப்படுவதால் ஷிப்ட் பதிவேட்டில் n பிட் நீண்ட வடிவத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்க முடியும் எனவே அங்கு நீங்கள் ஷிப்ட் பதிவேட்டை வரிசை ஜெனரேட்டராகப் பயன்படுத்தலாம் பிட் ஒப்பீட்டால் நாம் ஒரு பிட் செய்கிற உள்வரும் பிட் ஸ்ட்ரீமில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை அடையாளம் காண ஷிப்ட் ரெஜிஸ்டரை வரிசை கண்டுபிடிப்பாளராகவும் பயன்படுத்தலாம் எக்ஸ்என்ஓஆர் கேட் பயன்படுத்தப்படுகிறது எக்ஸ்என்ஓஆர் கேட் வெளியீடுகள் பல உள்ளீடு AND கேட் மற்றும் அந்த AND கேட் வெளியீடுகளுக்கு சென்றால் அது உயர்ந்தால் முறை கண்டறியப்பட்டது என்பது பொருள் ரிங் கவுண்டர் உள்ளமைவில் உள்ள என் பிட் ஷிப்ட் பதிவு ஒரு மட்டு என் கவுண்டராகவும் ஜான்சன் எதிர் உள்ளமைவில் மட்டு 2 என் கவுண்டராகவும் செயல்படலாம் ரிங் கவுண்டர் உள்ளமைவுக்கு நமக்கு எந்த டிகோடிங் லாஜிக் கூடுதல் டிகோடிங் லாஜிக் தேவையில்லை ஆனால் ஜான்சன் கவுண்டருக்கு டிகோடிங் நோக்கத்திற்காக 2 உள்ளீட்டு லாஜிக் கேட் தேவை